மதிய வணக்கம் ரிஸ்க் அலோகேஷனின் மீதமுள்ள பகுதியை பார்ப்போம் கடைசி வகுப்பில் ரிஸ்க் அலோகேஷனில் வெவ்வேறு விளைவுகள் இருப்பதைக் கண்டோம் ஒன்று செயல்பாட்டு அட்டவணை பின்னர் ரிஸ்க் அட்டவணை மற்றும் செலவு அட்டவணை கடைசி வகுப்பில் செயல்பாட்டு அட்டவணைசெலவு அட்டவணை மற்றும் ரிஸ்க் அட்டவணை பற்றி விவாதித்தோம் இன்றைய முக்கிய கவனம் செலவு அட்டவணையாக இருக்கும் தனி நபர்களுக்கு ரிசோர்ஸ்களை எவ்வாறு ஒதுக்குவது பின்னர் ரிசோர்ஸ்கள் அட்டவணையை எந்த வடிவங்களில் எவ்வாறு விளம்பரப்படுத்துவது அதன் பின்னர் செலவு அட்டவணை மற்றும் திட்டமிடல் வரிசை என்னவாக இருக்கும் என்பதைப் பற்றி பார்ப்போம் எனவே நாம் இதுவரை குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான ஊழியர்களைக் கொண்டு இயர்லியஸ்ட் கம்ப்லீஷன் டேட் டெக்னிக்கை வைத்து ப்ராஜெக்டை முடிக்க முயற்சிப்பதில் கவனம் செலுத்தியுள்ளோம் ரிஸ்க் திட்டமிடலில் நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் இந்த ரிஸ்க் திட்டமிடலானது இயர்லியஸ்ட் ஸ்டார்ட டேட் மற்றும் இயர்லியஸ்ட் கம்ப்லீஷன் டேட் கான்செப்டை அடிப்படையாகக் கொண்டது எனவே குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான ஊழியர்கள் தேவைப்படும் பிராஜெக்ட்டை குறிப்பிட்ட தேதிக்குள் விரைவாக முடிக்க முயற்சித் துளோம் இது எப்போது நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பதற்கான தடைகளை ஏற்படுத்தும் இது இலக்கு தேதிகளை பூர்த்தி செய்யாத அபாயத்தையும் அதிகரிக்கும் எனவே சில மாற்று வழிகள் உள்ளன மாறாக ப்ராஜெக்ட் மேனேஜர் கூடுதல் மனித சக்தியைப் பயன்படுத்துவதைக் கருத்தில் கொள்ளலாம் கூடுதல் ஊழியர்களைப் பயன்படுத்தலாம் அல்லது அவர் ஒட்டுமொத்த கால அளவை நீட்டிக்கலாம் அது ப்ராஜெக்ட்டின் ஒட்டுமொத்த காலத்தை நீட்டிக்கக்கூடும் கூடுதல் பணியாளர்களைப் பணியமர்த்துவதற்கான கூடுதல் செலவை தாமதச் செலவோடு ஒப்பிட வேண்டும் சில கூடுதல் பணியாளர்களை சேர்த்தால் செலவு என்ன ஆகும் என்பதை பார்க்க வேண்டும் டெலிவரி தாமதமாகிவிட்டால் வரும் ஆபத்தையும் சரிபார்க்க வேண்டும் அந்த அபாயங்கள் அனைத்தையும் நாம் ஒப்பிட வேண்டும் பிறகு இருக்க வேண்டிய கூடுதல் ஊழியர்களைப் பயன்படுத்துவதற்கான கூடுதல் செலவு தாமதமாக வழங்குவதற்கான செலவுடன் ஒப்பிட வேண்டும் அத்துடன் திட்டமிடப்பட்ட தேதியில் திட்டத்தை முடிக்காததால் வரும் ஆபத்தையும் கணக்கிட வேண்டும் ப்ராஜெக்ட் மேனேஜர் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கலாம் அவர் விநியோக தேதியை தாமதப்படுத்துவார் அல்லது இலக்கு தேதியை பூர்த்தி செய்யும்படி அவர் உங்களைக் கேட்டுக்கொள்வார் பின்னர் அவர் குறிப்பிட்ட பணியாளர்களை பயன்படுத்தி குறிப்பிட்ட கால அட்டவணையின்படி சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் இப்போது ப்ராஜெக்ட் மேனேஜர் தனிநபர்களுக்கு எவ்வாறு ரிஸ்க்குகளை ஒதுக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் ரிஸ்க்குகளை ஒதுக்குதல் மற்றும் ரிஸ்க் வரைபடத்தை மென்மையாக்குதல் ஒப்பீட்டளவில் நேரடியானவை அங்கு ஒரு குறிப்பிட்ட வகையின் அனைத்து ரிஸ்க்குகளும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சமமாகக் கருதப்படலாம் ஆனால் உண்மையில் எல்லா ரிஸ்க்குகளையும் முக்கியமாக நடைமுறையில் சமமாக கருத முடியாது ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் ப்ராஜெக்ட்டிற்கு உறுப்பினர்களை ஒதுக்கும்போது நீங்கள் ப்ராஜெக்ட்டை உருவாக்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் நாம் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் நடவடிக்கைகளை ஒதுக்குகிறீர்கள் நீங்கள் ஒரு பெரிய கட்டிடத்தை நிர்மாணிக்கிறீர்கள் 50 மாடி கட்டிடம் என்று சொல்லுங்கள் அங்கு நாம் தனிநபர்களை வேறுபடுத்த வேண்டியதில்லை நாம் அனைத்து தொழிலாளர்களையும் ஒரே மாதிரியாக கருதுவோம் அவர்களின் திறன்கள் மற்றும் உற்பத்தித்திறனைப் பொருத்தவரை அவை சமமாக கருதப்படலாம் ஆனால் மென்பொருள் ப்ராஜெக்ட்டை உருவாக்கும் போது இது அப்படி இல்லை சாஃப்ட்வேர் மேம்பாட்டு திறனின் தன்மை காரணமாகவும் சாஃப்ட்வேர் வளர்ச்சியின் தன்மை காரணமாகவும் வெவ்வேறு நபர்களின் திறமையும் அனுபவமும் வெவ்வேறாக இருப்பதால் அவர்களை வேலையில் சமமாக கருத முடியாது எனவே ஒருவரின் திறமையும் அனுபவமும் அவர்கள் எடுக்கும் நேரத்தையும் இறுதி உற்பத்தியின் தரத்தையும் தீர்மானிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கைக் கொண்டுள்ளன பொதுவாக ப்ராஜெக்ட் மேனேஜர் இந்த நிலைமைப் பொறுத்து வெவ்வேறு பணிகள் அல்லது வெவ்வேறு செயல்பாடுகள் என்ன என்பதை வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு அனுபவம் வாய்ந்த நபர்களுக்கு நாம் ஒதுக்க வேண்டும் எனவே தனிப்பட்ட உறுப்பினர்களை முடிந்தவரை சீக்கிரம் நடவடிக்கைகளுக்கு ஒதுக்க வேண்டும் அதனால் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் அதனை சரி செய்யக்கூடிய சிறிது நேரம் மேனேஜர்களிடம் அவரால் தீர்வு நடவடிக்கை எடுக்க முடியும் பணிகளுக்கு தனி நபரை ஒதுக்குவதில் பல காரணிகள் உள்ளன பணிகளுக்கு தனிநபரை ஒதுக்கும்போது பின்வரும் காரணிகளைக் கருத்தில் கொள்ளலாம் அதாவது முதலில் கிடைக்கக்கூடிய தன்மை ஆகும் அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு குறிப்பிட்ட நபர் தேவைப்படும்போது அவர் கிடைப்பாரா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இப்போது சில புரோகிராமர்கள் தேவைப்படுவதைப் பாருங்கள் ஆனால் இந்த புரோகிராமர்கள் வேறு சில ப்ராஜெக்ட்களை உருவாக்குவதில் மும்முரமாக உள்ளனர் எனவே உங்கள் தேவையின் போது அவர்கள் கிடைக்க மாட்டார்கள் எனவே இது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கிய காரணிகளில் ஒன்றாகும் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு அல்லது ப்ராஜெக்ட் மேனேஜராக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் தேவைப்படும்போதெல்லாம் அவர் கிடைப்பாரா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்பே நாம் இதற்காக 5 புரோகிராமர்கள் தேவை என்று நாம் சொல்ல வேண்டும் இதனால் 5 புரோகிராமர்கள் ப்ராஜெக்ட்டிற்கு உரிய நேரத்தில் வேலை செய்ய முடியும் எனவேப்ராஜெக்ட் மேனேஜர் குறிப்பிட்ட நபர் தேவைப்படும்போது அவர் கிடைப்பாரா அல்லது வேறு சில ப்ராஜெக்ட்டில் பிஸியாக இருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அவர் உடனடியாக உங்கள் ப்ராஜெக்ட்டிற்கு ஒதுக்கப்படுவதில்லை அடுத்த காரணி விமர்சனமாகும் சிக்கலான பாதையில் நடவடிக்கைகளுக்கு அதிக அனுபவம் வாய்ந்த பணியாளர்களை ஒதுக்குவது பெரும்பாலும் ப்ராஜெக்ட் காலத்தை குறைக்க உதவுகிறது அல்லது குறைந்தபட்சம் மீறும் அபாயத்தை குறைக்கிறது எனவே எது மிகவும் முக்கியமான நடவடிக்கைகள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இந்த முக்கியமான செயல்களைச் செய்வதற்கு அதிக அனுபவமுள்ள பணியாளர்களை ஒதுக்க வேண்டும் இது ப்ராஜெக்ட் மேம்பாடு அல்லது ப்ராஜெக்ட் காலத்தை குறைக்க உதவும் மேலும் இது ப்ராஜெக்ட்டை அதிகமாக இயக்கும் அபாயத்தை குறைக்கும் மற்றொரு ஆபத்து என்னவென்றால் தனிப்பட்ட பணியாளர்களை வெவ்வேறு பணிகளில் ஒதுக்க வேண்டும் என்பதாகும் எனவே மிகப்பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்தும் செயல்பாடுகளை அடையாளம் காண்பது மற்றும் அவற்றை பாதிக்கும் காரணிகளை அறிந்துகொள்வது ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு ஊழியர்களை ஒதுக்க உதவும் எனவே எந்தெந்த நடவடிக்கைகள் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும் அத்துடன் அவர்களை பாதிக்கும் காரணிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது ஊழியர்களை வெவ்வேறு பணிகள் அல்லது செயல்பாடுகளுக்கு ஒதுக்க உதவும் எனவே விதி கூறுவது போல் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஊழியர்களை அதிக ஆபத்து நடவடிக்கைகளுக்கு ஒதுக்குவது அவசியமாகும் எனவே ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக நாம் அதிக அனுபவம் வாய்ந்த ஊழியர்களை அதிக ஆபத்து நடவடிக்கைகளுக்கு ஒதுக்க வேண்டும் ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டின் நிச்சயமற்ற தன்மைகளைக் குறைப்பதில் இது அதிக விளைவைக் கொண்டிருப்பதால் ஆபத்து குறைக்கப்படும் ப்ராஜெக்ட்டின் நிச்சயமற்ற தன்மைகள் குறைக்கப்படும் நாம் விரும்பினால் மிக உயர்ந்த அல்லது மிகவும் அனுபவம் வாய்ந்த ஊழியர்களை அதிக ஆபத்து வேலைக்கு ஒதுக்க வேண்டும் ஆனால் அதிக அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் அதிகச் செலவு கொண்டதாக இருப்பார்கள் என்பது நமக்கு வெளிப்படையாக தெரியும் அவர்களுக்கு அதிக சம்பளம் அல்லது அதிக கட்டணம் கேட்பார்கள் அதிக அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் பொதுவாக அதிக விலை கொண்டவர்கள் பணிகளில் தனிநபர்களின் ஒதுக்கீட்டை பாதிக்கக்கூடிய மற்றொரு காரணி பயிற்சி ஆகும் சிக்கல்கள் இல்லாத நடவடிக்கைகளுக்கு ஜூனியர் ஊழியர்கள் ஒதுக்கப்பட்டால் அது நிறுவனத்திற்கு பயனளிக்கும் எனவே அதுவும் மிகவும் முக்கியமான நடவடிக்கைககளில் ஒன்று அந்த நடவடிக்கைகளுக்கு மிகவும் மூத்த மற்றும் அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் தேவை ஆனால் இது மிகவும் குறைவான அல்லது சிக்கல்கள் அற்றது சிக்கல்கள் அற்ற செயல்பாடுகள் அல்லது சாதாரண நடவடிக்கைகள் என்று நாம் கூறலாம் எனவே அங்கு நாம் ஜூனியர் ஊழியர்களை ஒதுக்கலாம் ஏனென்றால் போதுமான ஃபிலோட் டைம் இருக்கும் போதுமான ஸ்லாக் டைம் இருக்கும் அல்லது அந்த நடவடிக்கைகளுக்கு போதுமான இலவச நேரம் இருக்கும் இதனால் அந்த ஜூனியர் ஊழியர்கள் கற்றுக்கொள்ள முடியும் அவர்கள் பயிற்சி பெறலாம் மற்றும் தங்கள் திறன்களை வளர்த்துக் கொள்ளலாம் குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்டிற்கு நேரடி நன்மை கூட இருக்கலாம் சில செலவுகள் ட்ரெய்னிங் பட்ஜெட்டில் ஒதுக்கப்படலாம் எனவே ஒதுக்கும்போது அல்லது வெவ்வேறு பணிகளுக்கு தனிநபர்களை ஒதுக்குவது குறித்து முடிவெடுக்கும் போது ட்ரெய்னிங்கும் மற்றொரு காரணியாகும் பின்னர் கடைசியாக வருவது டீம் பில்டிங் ஆகும் எனவே தனிநபர்களைத் தேர்ந்தெடுப்பது ப்ராஜெக்ட் குழுவின் இறுதி வடிவத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது அதாவது ப்ராஜெக்ட் குழு அல்லது அமைப்பு எவ்வாறு இருக்கும் மற்றும் அவை ஒன்றாகச் செயல்படும் விதம் எப்படி இருக்கும் அங்கே உங்களுக்குத் தெரியும் தலைமைத் திட்டம் அல்லது குழு அமைப்பு அல்லது ஜனநாயக குழு அமைப்பு அல்லது கலப்பு கட்டுப்பாட்டு குழு அமைப்பு போன்ற வெவ்வேறு குழு கட்டமைப்புகள் இருக்கலாம் தலைமை புரோகிராமர் குழு கட்டமைப்பில் ஒரு புரோகிராமர் இருப்பார் அவர் முதலாளியாகவும் அவருக்கு கீழ் சில புரோகிராமர்கள் வேலை செய்கிறார்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட புரோகிராமரின் கீழும் சில துணை ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள் எனவே இந்த துணை ஊழியர்கள் புரோகிராமருக்கு ரிபோர்ட் செய்வார்கள் இதையொட்டி புரோகிராமர்கள் அவர்கள் தலைமை புரோகிராமருக்கு ரிபோர்ட் செய்வார்கள் எனவே இது தலைமை புரோகிராமர் எனப்படும் ஒரு வகை அமைப்பு இதேபோல் இன்னொன்று ஜனநாயகமானது ஜனநாயக குழு கட்டமைப்பில் ஒவ்வொரு டெவலப்பர் அல்லது ஒவ்வொரு புரோகிராமரும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள முடியும் எனவே ஒரு முதலாளிக்கு அவர்கள் ரிபோர்ட் செய்வார்கள் என்பதில் எந்த தடையும் இல்லை எனவே அனைவரும் தங்களுக்குள் தொடர்பு கொள்ளலாம் மற்றொன்று கலவையான கட்டுப்பாடுள்ள குழுவாகும் அதாவது இது ஒரு கலப்பின குழு கட்டமைப்பாகும் இது ஒற்றை தலைமை புரோகிராமர் குழு மற்றும் ஜனநாயக அணியின் இரண்டு அம்சங்கள்ளை கொண்டுள்ளது ஏனெனில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு குழு அமைப்புக்கும் அதற்கான நன்மைகள் மற்றும் தீமைகள் உள்ளன இந்த இரு குழு கட்டமைப்புகளின் நன்மைகளைப் பெறுவதற்காக கலப்பு கட்டுப்பாட்டு குழு அமைப்பு பின்பற்றப்படுகிறது அதனால்தான் தனிநபர்களை வெவ்வேறு பணிகளுக்கு ஒதுக்கும்போது குழு அமைப்பு என்னவாக இருக்கும் என்பதை நாம் காண வேண்டும் இந்த நபர் ஒரு தலைமை புரோகிராமர் குழு கட்டமைப்பு அடிப்படையிலான ப்ராஜெக்ட்டில் அல்லது ஜனநாயக குழு கட்டமைப்பு அடிப்படையிலான ப்ராஜெக்ட்டில் அல்லது கலப்பு கட்டுப்பாட்டு குழு கட்டமைப்பு அடிப்படையிலான ப்ராஜெக்ட்டில் பணிபுரிகிறாரா என்பதை பார்க்க வேண்டும் எனவே இந்த குழு அமைப்பு அல்லது ப்ராஜெக்ட்டின் இறுதி வடிவத்தின் அடிப்படையில் நாம் எந்த நபரை அனுமதிக்க போகிறோம் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் அந்த நபரை குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்டிற்கு நாம் ஒதுக்குவோம் குழு கட்டமைப்பையும் இவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது பணிக்கு தனிநபர்களை ஒதுக்கும்போது இவை கருதப்பட வேண்டும் அதனால்தான் குழு கட்டமைப்பும் தனிநபர்களை பணிக்கு ஒதுக்குகையில் மற்றொரு முக்கிய பங்கு வகிக்கிறது இப்போது இதை எவ்வாறு தயாரிப்பது ரிஸ்க்குகளை எவ்வாறு ஒதுக்குவது என்பது பற்றி இதுவரை பார்த்தோம் முதலில் இந்த ரிசோர்ஸ் தேவை பட்டியலை நாம் தயார் செய்துள்ளோம் பின்னர் ஒரு ரிசோர்ஸ் ஹிஸ்டோகிராம் விவரணையாக்கம் செய்துள்ளோம் எனவே ரிசோர்ஸ் அட்டவணையை எவ்வளவு திறமையாக விளம்பரப்படுத்த முடியும் என்பதைப் பார்ப்போம் ரிசோர்ஸ் ஒதுக்குவதிலும் திட்டமிடுவதிலும் நாம் செயல்பாட்டுத் திட்டம் அல்லது முன்னுரிமை நெட்வொர்க்கைப் பயன்படுத்தினோம் செயல்பாட்டு பார் சார்ட் மற்றும் ரிசோர்ஸ் ஹிஸ்டோகிராம்களையும் நாம் பயன்படுத்தியுள்ளோம் எனவே இந்த மூன்று விஷயங்களையும் ஏற்கனவே வகுப்பில் விவாதித்தோம் செயல்பாடுகள் திட்டம் அல்லது முன்னுரிமை நெட்வொர்க் மற்றும் செயல்பாட்டு பார் சார்ட் மற்றும் ரிசோர்ஸ்களை ஒதுக்குவது மற்றும் திட்டமிடுவதற்காக ஒரு செயல்பாட்டு பார் சார்ட் மற்றும் ஒரு ரிசோர்ஸ் ஹிஸ்டோகிராமையும் நாம் ஏற்கனவே பயன்படுத்தியுள்ளோம் ஆனால் இவை ப்ராஜெக்ட் அட்டவணைகளை வெளியிடுவதற்கும் தொடர்புகொள்வதற்கும் சிறந்த வழி அல்ல ஒரு வேலைத் திட்டம் அல்லது பணி அட்டவணை என நாம் அழைக்கும் ப்ராஜெக்ட் அட்டவணைகளை வெளியிடுவதற்கும் தொடர்புகொள்வதற்கும் ஒரு சிறந்த வழியைப் பார்ப்போம் எனவே வேலையை விளம்பரப்படுத்துவதற்கு நமக்கு அல்லது ப்ராஜெக்ட் மனேஜருக்கு ஏதேனும் ஒரு திட்டம் அல்லது பணி அட்டவணை தேவை எனவே வேலை திட்டம் என்ன பணித் திட்டம் என்பது பொதுவாக வேலை செய்யும் திட்டமாகும் இது பொதுவாக ஒரு பட்டியல் அல்லது விளக்கப்படமாக வெளியிடப்படுகிறது எனவே பொதுவாக வேலைத் திட்டங்கள் என்பது சில வகையான பட்டியல்கள் அல்லது விளக்கப்படங்கள் ஆகும் அடுத்த ஸ்லைடில் ஒரு எடுத்துக்காட்டை காண்பிக்கிறேன் இங்கே பாருங்கள் இது ஒரு நாம் எழுதும் வேலையின் திட்டம் அல்லது பணி அட்டவணையின் எடுத்துக்காட்டு ஆகும் யார் அந்த ரிசோர்ஸ்கள் அவர்கள் தேவையான பணியாளர்கள் டெவலப்பர்கள் அல்லது ஆய்வாளர் அல்லது சோதனையாளர்கள மனிதவளம் ஆவர் பின்னர் அவர்கள் என்ன செயல்பாடு செய்ய வேண்டும் பின்னர் வாரத்தின் எண்ணிக்கை மற்றும் ஒவ்வொரு வாரத்தின் கீழும் அவர்கள் எத்தனை நாட்கள் செய்யப் போகிறார்கள் என்பதை எழுதுகிறோம் இவை தான் செயல்பாடுகள் மற்றும் திட்டமிடல் பகுதி மற்றும் ஃபிலோட் டைம் அல்லது ஸ்லாக் டைம் என இரண்டு பகுதிகள் உண்டு என்று நீங்கள் அறிவீர்கள் இதில் எல்லாம் காட்டப்பட்டுள்ளன இது ரிசோர்ஸ் அலோகேஷனை குறிக்கும் அல்லது வெளியிடுவதற்கான சிறந்த வழி இதுவே பணித் திட்டங்கள் அல்லது பணி அட்டவணைகளை வெளியிடுவதற்கான சிறந்த வழிகள் எனவே இங்கே அடிப்படையில் நாம் பெயரைக் காட்டுகிறோம் அதாவது ஊழியரின் பெயர் அல்லது பணியாளர்களின் பெயர் பின்னர் அவர்கள் என்ன செயல்களைச் செய்ய வேண்டும் பின்னர் வாரங்கள் காண்பிக்கப்படுவதைக் காண்கிறோம் ஒவ்வொரு வாரத்தின் கீழும் நாம் காண்பிக்கும் நாட்கள் மற்றும் இங்கே நாம் முன்னேற்றத்தைக் காட்டுகிறோம் நாம் விரும்பும் அட்டவணை இங்கே காட்டப்பட வேண்டும் எனவே இந்த வழியில் அட்டவணையை காட்டலாம் ரிஸ்க் அட்டவணையை பணி அட்டவணையின் வடிவத்தில் காட்டலாம் இப்போது இந்த செலவு அட்டவணையைப் பற்றி நாம் ஏதாவது பார்க்க வேண்டும் செயல்பாட்டு அட்டவணையை நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆதார அட்டவணையையும் பார்த்தோம் இப்போது செலவு அட்டவணையில் ஏதாவது விவாதிக்க வேண்டும் எனவே செலவு அட்டவணைகள் பொதுவாக அவை வாழ்நாளில் ப்ரொஜெக்ட்டின் வாராந்திர அல்லது மாதாந்திர செலவைக் காட்டுகின்றன எனவே ப்ராஜெக்ட்டினுடைய வாராந்திர செலவு என்ன அல்லது மாதாந்திர செலவு என்பதை குறிக்க ஒரு வரைபடம் வரைகிறோம் அதை செலவு அட்டவணை என நாம் அழைக்கிறோம் இது செலவு பற்றிய விரிவான மற்றும் துல்லியமான மதிப்பீட்டை வழங்கும் இந்த செலவு அட்டவணை செலவு பற்றிய விரிவான மற்றும் துல்லியமான மதிப்பீட்டை நமக்கு வழங்கும் இது ப்ரொஜெக்ட்டின் முன்னேற்றத்தை கண்காணிக்கக்கூடிய ஒரு திட்டமாகவும் செயல்படும் நாம் ப்ரொஜெக்ட்டின் முன்னேற்றத்தை கண்காணிக்க விரும்பினால் செலவு அட்டவணையைப் பயன்படுத்தலாம் இதை ஒரு திட்டமாக கருதப்படலாம் அதற்கு எதிராக நாம் ப்ரொஜெக்ட்டின் முன்னேற்றத்தை அளவிட முடியும் மற்றும் ப்ரொஜெக்ட்டின் முன்னேற்றத்தை கண்காணிக்க முடியும் செலவைக் கணக்கிடுவது பொதுவாக நேரடியானது அது வெவ்வேறு பணியாளர்கள் மற்றும் பிற வளங்களுக்கான நிலையான செலவு புள்ளிவிவரங்களைக் கொண்டுள்ளது ஆனால் அவ்வாறு இல்லாத இடத்தில் ப்ராஜெக்ட் மனேஜர் முதலில் செலவுகளைக் கணக்கிட வேண்டும் பின்னர் அவரால் முதலில் செலவை மதிப்பிட முடியும் பின்னர் அவரால் செலவு அட்டவணையைத் தயாரிக்க முடியும் ஆரம்பத்தில் வெவ்வேறு மெட்ரிக் வகைகளைச் செய்தோம் என்பதை அடிப்படையாகக் கொண்டு வெவ்வேறு வகையான செலவுகளை நாம் உங்களுக்குச் சொல்லியிருக்கி றோம் நேரடி செலவுக்கு எதிராக மறைமுக செலவை நாம் கண்டது போல பின்னர் உறுதியான செலவு மற்றும் தெளிவற்ற செலவுகள் நிலையான செலவு மற்றும் ஓவர்ஹெட் செலவு இந்த செலவுகளை நாம் முன்பே பார்த்தோம் இது சாஃப்ட்வேரின் வளர்ச்சியாக இருக்கலாம் என்று இப்போது பார்ப்போம் பொதுவாக செலவுகள் ஊழியர்களின் செலவு ஓவர்ஹெட்கள் மற்றும் பயன்பாட்டுக் கட்டணங்களின் செலவு என வகைப்படுத்தப்படும் பொதுவாக ஊழியர்களின் செலவில் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஊழியர்களின் பிற நேரடி செலவும் அடங்கும் இதில் சமூக பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு முதலாளிகளின் பங்களிப்பு ஓய்வூதிய திட்ட பங்களிப்புகள் விடுமுறை ஊதியங்கள் மற்றும் மருத்துவ நன்மைகள் போன்றவை அடங்கும் எனவே இவை அனைத்தும் ஊழியர்களின் செலவுகளின் கீழ் வருகின்றன இந்த கட்டணங்கள் பொதுவாக வாராந்திர வேலை பதிவுகளின் அடிப்படையில் ஒரு மணிநேரத்தில் இந்த ஊழியர்களால் முடிக்கப்பட்ட பணிக்கு வசூலிக்கப்படுகின்றன ஓவர்ஹெட்ஸ் செலவு என்பது ஒரு நிறுவனத்திற்கு தனிப்பட்ட திட்டங்களுடன் நேரடியாக தொடர்புபடுத்த முடியாத செலவைக் குறிக்கிறது எனவே சில எடுத்துக்காட்டுகள் செல்லுபடியாகும் மற்றும் இவை நிறுவனம் மேற்கொள்ளும் அனைத்து திட்டங்களுக்கும் செல்லுபடியாகும் எடுத்துக்காட்டாக கட்டடத்திற்காக அல்லது இடத்திற்கு நாம் எவ்வளவு வாடகைகளை செலுத்துகி என்பதற்கு எவ்வளவு இடத்தை வாடகைக்கு கொடுக்கிறோம் பின்னர் வங்கியில் இருந்து சில கடன்களை நாம் கொண்டு வந்திருந்தால் வட்டி கட்டணம் என்ன மற்றும் பணியாளர்களின் சேவைத் துறைகளின் செலவு எச் எனவே அந்த விஷயங்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்டிற்கு குறிக்கப்பட்டவையாக இருக்க முடியாது ஒரு நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படும் அனைத்து ப்ராஜெக்ட்களுக்கும் இது செல்லுபடியாகும் எனவே இவை அனைத்தும் ஓவர்ஹெட் செலவின் எடுத்துக்காட்டுகள் இதேபோல் சில நிறுவன ப்ராஜெக்ட்களில் பயன்பாட்டுக் கட்டணங்கள் ரிஸ்க்களைப் பயன்படுத்துவதற்கு நேரடியாக வசூலிக்கப்படுகின்றன உதாரணமாக நாம் சில கணினியைப் பயன்படுத்துகிறோம் என்றால் ஒரு மணி நேரத்திற்கு நாம் சிறிது பணம் கொடுக்கலாம் சில மணி நேரங்களுக்கு இணையத்தைப் பயன்படுத்துகிறோம் என்றால் கட்டணம் என்ன என்பதை நாம் கொடுக்கலாம் அதற்காக நாம் பயன்படுத்தும் சில ஆன்லைன் கருவிகள் அல்லது சில ஆன்லைன் சாப்ட்வேர்கள் ஒரு மணி நேர அடிப்படையில் நாம் பயன்படுத்துகிறோம் என்றால் ஏதாவது செலுத்த வேண்டும் எனவே இவை என்ன குற்றச்சாட்டுகள் பயன்பாடுகளின் அடிப்படையில் வசூலிக்கப்படும் சில செலவுகள் இவை எனவே சில நிறுவனங்களில் கணினி நேரம் போன்ற ரிசோர்ஸகளைப் பயன்படுத்துவதற்கு நேரடியாக வசூலிக்கப்படுகின்றன அல்லது இணைய பயன்பாடு போன்றவற்றை பயன்படுத்துவதற்கு நேரடியாக வசூலிக்கப்படுகின்றன இது வழக்கமாக பயன்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் இந்த கட்டணங்கள் விதிக்கப்படும் எனவே சாப்ட்வேர் மேம்பாட்டு அமைப்புக்கு ஏற்பட வேண்டிய சில செலவுகள் இவை பின்னர் இந்த செலவின் அடிப்படையில் செலவு அட்டவணையை தயார் செய்யலாம் இது செலவு அட்டவணைக்கு ஒரு எடுத்துக்காட்டு இங்கே x அச்சில் வாரங்கள் மற்றும் y அச்சில் மதிப்பிடப்பட்ட வாராந்திர செலவை எடுத்துள்ளோம் என்று சொல்லலாம் எனவே இங்கே நாம் முதலில் ஓவர்ஹெட்களை எடுத்துள்ளோம் ஓவர்ஹெட்கள் ஒரு நிலையான தொகையில் வசூலிக்கப்படலாம் மொத்த ஓவர்ஹெட் செலவு 1 லட்சம் என்று சொல்லலாம் ஒரே நேரத்தில் 5 ப்ராஜெக்ட்கள் இயங்குகின்றன எனவே ஓவர்ஹெட் ஐந்துக்கும் சமமாக பிரிக்கப்படலாம் எனவே ஒரு ப்ராஜெக்ட்ற்கு வரவிருக்கும் ஓவர்ஹெட் 20000 எனவே பொதுவாக இது ஒரு நிலையான வீதமாக வசூலிக்கப்படுகிறது எனவே அதனால்தான் ஓவர்ஹெட் ஒரு நிலையான வீதமாக வருவதாக நாம் காண்கிறோம் இங்கே இந்த ப்ராஜெக்ட்டில் ஊழியர்களின் செலவு ஆரம்பத்தில் நிலையானது இன்னும் சில முக்கியமான வேலைகள் உள்ளன பின்னர் அதிக மனித சக்தி தேவைப்படுகிறது எனவே ஊழியர்களின் செலவு விரைவாக அதிகரித்து வருகிறது பின்னர் படிப்படியாக அது அப்படியே உயர்கிறது எனவே இந்த பணியாளர் செலவு இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே இது வெவ்வேறு வாரங்களுக்கு வழங்கப்படுவதை நாம் காணலாம் எனவே நம்மிடம் ஓவர்ஹெட்கள் உள்ளன மற்றும் ஊழியர்களின் செலவுகள் காட்டப்படுகின்றன அந்த வரைபடத்தில் 20 வாரங்களுக்கும் மேலான வாராந்திர செலவு காட்டப்பட்டுள்ளது ஆம் இது 20 வாரங்கள் வரை காட்டப்பட்டுள்ளது இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் சரியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார் எனவே இந்த எண்ணிக்கை 20 வாரங்களுக்கும் மேலாக வாராந்திர செலவுகளைக் காட்டுகிறது ப்ராஜெக்ட் மேனேஜர் இந்த ப்ராஜெக்ட் நன்றாக வரும் என எதிர்பார்க்கலாம் எனவே இது ஒரு பொதுவான செலவு சுயவிவரம் மெதுவாக உச்சத்தை உருவாக்குவது இந்த செலவு ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட நிலையானது என்று நாம் கூறலாம் பின்னர் அது மெதுவாக உச்சத்திற்கு செல்லும் அளவு செல்கிறது பின்னர் ப்ராஜெக்ட்டின் முடிவில் மிக விரைவாக வளர்ந்து பின் விரைவாக சரிந்து வருவதைக் காணலாம் இது வீழ்ச்சியடைந்து வருகிறது இறுதியில் ஊழியர்களின் செலவு குறைந்து வருகிறது அந்த நேரத்தில் நாம் ப்ராஜெக்ட்டை முடிக்க முனைந்திருக்கிறோம் எனவே அதனால்தான் ஊழியர்களின் செலவு குறைந்து வருகிறது எனவே செலவு அட்டவணையை நாம் எவ்வாறு தயாரிக்கலாம் நம் நிறுவனத்திற்கான வாராந்திர செலவு அட்டவணை ஓவர்ஹெட்களில் உள்ள ஊழியர்களின் செலவை கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் இப்போது இது மற்றொரு உதாரணம் இந்த வாராந்திரத்தைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் செலவுகளை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் எனவே இங்கே மீண்டும் x அச்சில் நாம் வார எண்ணை எடுத்துக்கொள்கிறீர்கள் இங்கு வாராந்திர செலவை எடுப்பதற்கு பதிலாக நாம் ஒட்டுமொத்த செலவுகளை எடுத்துள்ளோம் எனவே ஒட்டுமொத்த செலவை நாம் சாதாரணமாகக் கண்டால் ஒட்டுமொத்த செலவு மெதுவாக வாரங்களின் எண்ணிக்கையை விட அதிகரிக்கிறது ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டின் செலவை ஒரு வரைபடத்தின் வடிவத்தில் திட்டமிடுவதற்கு இது மற்றொரு எடுத்துக்காட்டு இது செலவு அட்டவணையின் மற்றொரு எடுத்துக்காட்டு எனவே இந்த செலவு அட்டவணைகள் உங்களுடையதா என்பதைக் குறிக்கும் நாம் திட்டமிட்டபடி உங்கள் முன்னேற்றம் சரியான பாதையில் உள்ளது அல்லது செலவு அதிகமாக உள்ளது அல்லது அது உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அல்லது உங்கள் எதிர்பார்ப்புகளுக்குக் கீழே உள்ளது எனவே அதற்கேற்ப நாம் செலவு அட்டவணையைப் பார்த்து தீர்வு நடவடிக்கை எடுக்கலாம் இப்போது காட்சிகளை எவ்வாறு திட்டமிடுவது என்று பார்ப்போம் எனவே நாம் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியுள்ளபடி திட்டமிடல் வரிசை என்ன முதலாவதாக ஒரு செயல்பாட்டுத் திட்டம் அல்லது முன்னுரிமை ப்ராஜெக்ட்டை முதலில் தயாரிக்க வேண்டியதை நாம் கடைசி வகுப்பில் ஏற்கனவே பார்த்தோம் எனவே ஒரு சிறந்த செயல்பாட்டுத் திட்டத்திலிருந்து செலவு அட்டவணையைப் பெறும் வரை செல்வது இது படிகளின் வரிசையாக குறிப்பிடப்படலாம் சிறந்த செயல்பாட்டுத் ப்ராஜெக்ட்டை நிர்மாணிப்பதில் இருந்து செலவு அட்டவணை வரை நாம் பின்பற்ற வேண்டிய படிகள் என்ன என்பதைப் பார்ப்போம் வழக்கமாக ப்ராஜெக்ட் மேனேஜர்கள் அதைத் தொடங்க அவர் செயல்பாட்டுத் திட்டத்துடன் தொடங்க வேண்டும் எனவே முதலில் அவர் செயல்பாட்டுத் ப்ராஜெக்ட்டை உருவாக்க வேண்டும் பின்னர் இந்த செயல்பாட்டு ப்ராஜெக்ட்டை நாம் காட்டிய இந்த உருவத்தைப் போலவே ரிசோர்ஸ் மதிப்பீட்டிற்கான அடிப்படையாகப் பயன்படுத்தலாம் எனவே ஆரம்பத்தில் நாம் செயல்பாட்டுத் திட்டத்தைத் தயாரிக்க வேண்டும் இது கடந்த வகுப்பில் நாம் விவாதித்த செயல்பாட்டுத் திட்டத்திற்காக ஏற்கனவே செய்த ஒரு வகையான வரைபடமாகும் இந்த செயல்பாட்டுத் திட்டத்திலிருந்து ரிசோர்ஸ் மதிப்பீட்டிற்கான அடிப்படையை தீர்க்க முடியும் பின்னர் என்ன நடக்கும் இப்போது செயல்பாட்டுத் திட்டமும் ரிஸ்க் மதிப்பீடும் ரிசோர்ஸ் ஒதுக்கீட்டிற்கான அடிப்படையை வழங்கும் எனவே செயல்பாட்டுத் திட்டத்தின் அடிப்படையில் நாம் வளங்களுக்கான தேவை பட்டியலை உருவாக்கலாம் ரிசோர்ஸகளின் தேவைப் பட்டியல் மற்றும் ரிஸ்க் மதிப்பீட்டுப் பட்டியலிலிருந்து நாம் ஏற்கனவே இங்கே காட்டியுள்ள ரிஸ்க் ஒதுக்கீட்டைத் தயாரிக்கிறோம் செயல்பாட்டுத் திட்டத்திலிருந்து ப்ராஜெக்ட் மானேஜர் ரிசோர்ஸ்மதிப்பீட்டைத் தயாரிக்க முடியும் செயல்பாட்டுத் திட்டமும் ரிஸ்க் மதிப்பீடும் ரிசோர்ஸ் ஒதுக்கீட்டிற்கான ஆதாரங்களை ஒதுக்கீடு செய்வதற்கான அடிப்படையை வழங்கும் ரிசோர்ஸ் ஒதுக்கீட்டிலிருந்து நாம் இறுதி செலவு அட்டவணையைத் தயாரிக்கலாம் எனவே செயல்பாட்டுத் திட்டத்திலிருந்து தொடங்கி செலவு அட்டவணையைத் தயாரிப்பதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய வரிசைகள் இவை எனவே ப்ராஜெக்ட் மேனேஜர் செயல்பாட்டுத் திட்டத்துடன் தொடங்கி ரிஸ்க் மதிப்பீட்டிற்கான அடிப்படையாக இதைப் பயன்படுத்த வேண்டும் செயல்பாட்டுத் திட்டமும் ரிஸ்க் மதிப்பீடும் ரிஸ்க் ஒதுக்கீட்டிற்கான அடிப்படையை வழங்கும் மற்றும் ரிஸ்க் அட்டவணையை திட்டமிடும் இப்போது ரிசோர்ஸ் ஒதுக்கீடு மற்றும் ரிசோர்ஸ் அட்டவணையிலிருந்து இது போன்ற இறுதி செலவு அட்டவணைகளை நாம் தயாரிக்கலாம் ஆனால் இந்த அம்புகள் இருதரப்பு என்பதை நாம் காணலாம் அதாவது ஒவ்வொன்றும் மற்றொன்றை பாதிக்கிறது எனவே செயல்பாட்டுத் ப்ராஜெக்ட்டில் மாற்றம் இருந்தால் ரிஸ்க் மதிப்பீட்டிலும் ஒரு மாற்றம் இருக்கும் ஆபத்து ஏற்படும் போது நாம் அபாயங்களை மதிப்பிடுகிறீறோம் எனவே அதற்கேற்ப நாம் செயல்பாட்டுத் ப்ராஜெக்ட்டைப் பிரிக்க வேண்டியிருக்கும் இதேபோல் நாம் தயாரிக்கும் செயல்பாட்டுத் திட்டம் மற்றும் ரிசோர்ஸ் ஒதுக்கீட்டின் அடிப்படையில் நாம் செலவு அட்டவணையைத் தயாரிக்கிறீறோம் எனவே செயல்பாட்டுத் ப்ராஜெக்ட்டில் ஏதேனும் மாற்றம் அல்லது ரிசோர்ஸ் ஒதுக்கீட்டில் சில மாற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் செலவு அட்டவணை அல்லது மதிப்பிடப்பட்ட செலவு வேறுபட்டதாக இருக்கும் எனவே நாம் செலவை மீண்டும் பிரிக்க விரும்பினால் அதிக மதிப்புகள் அல்லது அதிக மதிப்புள்ள அதிக செலவு அல்லது குறைந்த செலவை உருவாக்குவது அதன்படி நாம் செயல்பாட்டுத் ப்ராஜெக்ட்டையும் ரிசோர்ஸ் ஒதுக்கீட்டையும் திருத்த வேண்டும் எனவே அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த படிகள் ஒருவருக்கொருவர் சார்ந்து இருக்கும் என்று நாம் கூறலாம் நாம் எந்த கட்டத்திலும் எந்த மாற்றத்தையும் செய்ய விரும்பினால் மற்ற படிகள் அதற்கேற்ப திருத்தப்பட வேண்டும் அதனால்தான் வழக்கமாக மற்றும் வெற்றிகரமான ரிசோர்ஸ் ஒதுக்கீடு செயல்பாட்டு ப்ராஜெக்ட்டில் திருத்தங்களை அவசியமாக்குகிறது என்று நான் சொல்ல வேண்டும் எனவே நாம் ஒரு வெற்றிகரமான ரிசோர்ஸ் ஒதுக்கீட்டை செய்ய விரும்பினால் செயல்பாட்டுத் ப்ராஜெக்ட்டை நாம் திருத்த வேண்டியது அவசியம் நாம் செயல்பாட்டு ப்ராஜெக்ட்டை மாற்றியமைக்கிறீறோம் என்றால் நிச்சயமாக என்ன நடக்கும் இது ஆபத்து மதிப்பீட்டை பாதிக்கும் ஆபத்து மதிப்பீட்டை நாம் பாதிக்க வேண்டும் ஏனெனில் ஆபத்து மதிப்பீடு பாதிக்கப்படலாம் இதேபோல் செலவு அட்டவணை ரிஸ்க்களை மறு ஒதுக்கீடு செய்ய வேண்டியதன் அவசியத்தைக் குறிக்கலாம் அல்லது செயல்பாட்டு ப்ராஜெக்ட்டை மாற்றியமைக்க வேண்டும் குறிப்பாக அட்டவணை முதலில் எதிர்பார்த்ததை விட அதிக ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் செலவைக் குறிக்கிறது உங்கள் முந்தைய ப்ராஜெக்ட் செயல்பாட்டுத் திட்டம் மற்றும் ரிஸ்க் மதிப்பீட்டு ஒதுக்கீடு திட்டத்தின் படி இங்கே என்ன சொல்கிறீர்கள் நாம் என்ன செலவு பெறுகிறோம் இது நாம் வாங்க முடியாத மிக உயர்ந்த மதிப்பு எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் இப்போது செலவைக் குறைக்க வேண்டும் எனவே நாம் செலவைக் குறைக்க விரும்பினால் செயல்பாட்டுத் ப்ராஜெக்ட்டை மாற்றியமைப்பதை நாம் திறம்பட செய்ய வேண்டும் ரிசோர்ஸ் ஒதுக்கீட்டை நாம் திருத்த வேண்டும் நாம் சில ஊழியர்களைக் குறைக்க வேண்டும் ஆகவே ரிஸ்க்களை மறு ஒதுக்கீடு செய்ய அல்லது செயல்பாட்டுத் திட்டங்களைத் திருத்துவதற்கு வாசிப்பு தேவை இருக்கக்கூடும் என்பதை செலவு அட்டவணை குறிக்கக்கூடும் என்று நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அட்டவணை முதலில் எதிர்பார்க்கப்பட்டதை விட ஒட்டு மொத்த ப்ராஜெக்ட் செலவை விட அதிகமாகக் குறிக்கும் இந்த அதிகபட்ச மிக உயர்ந்த அல்லது அதிக ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் செலவாக இருக்க வேண்டும் அந்த விஷயத்தில் நாம் தாங்க முடியாது நாம் குறைக்க வேண்டும் நாம் செலவு அட்டவணையை திருத்த வேண்டும் மறைமுகமாக நாம் செலவு அட்டவணையை குறைப்பதால் நாம் செலவு அட்டவணையை மாற்றியமைக்கிறீறோம் என்பதால் நாம் செயல்பாட்டு ப்ராஜெக்ட்டையும் திருத்த வேண்டும் மேலும் ரிசோர்ஸ் ஒதுக்கீடு ப்ராஜெக்ட்டையும் நாம் திருத்த வேண்டும் பயன்பாட்டிற்கான ஆதாரங்களில் சிலவற்றை நாம் குறைக்க வேண்டியிருக்கலாம் நாம் மனித வளத்திலும் சிலவற்றைக் குறைக்கலாம் திட்டங்களுக்கும் அட்டவணைகளுக்கும் இடையிலான இடைவெளி சிக்கலானது எல்லாவற்றையும் ஒன்றோடொன்று இணைத்துள்ளதை நாம் காணலாம் அவை இருதரப்பு எல்லோரும் பாதிக்கிறார்கள் ஒவ்வொரு கூறுகளும் மற்ற கூறுகளை பாதிக்கின்றன திட்டங்கள் மற்றும் அட்டவணைகளுக்கு இடையிலான இடைவெளி மிகவும் சிக்கலானது ஒரு அட்டவணையில் நடந்த எந்த மாற்றமும் மற்ற ஒவ்வொன்றையும் பாதிக்கும் எனவே அட்டவணைகளைத் தயாரிக்கும் போது சில காரணிகளை நேரடியாக பணத்தின் அடிப்படையில் ஒப்பிடலாம் எனவே கூடுதல் ஊழியர்களைக் கொண்டிருப்பதற்கான கட்டணச் செலவு ப்ராஜெக்ட்த் தேதியை தாமதப்படுத்தும் செலவுக்கு எதிராக சமப்படுத்தப்படலாம் எனவே ப்ராஜெக்ட்டின் நிறைவு தேதி சிறிது தாமதப்படுத்தப்படலாம் கூடுதல் ஊழியர்களை பணியமர்த்துவதற்காக நாம் இதற்கு செல்லக்கூடாது ஆனால் ப்ராஜெக்ட்டின் நிறைவு தேதி கண்டிப்பாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால்நாம் கூடுதல் ஊழியர்களை நியமிக்க வேண்டும் அதனால்தான் சில காரணிகளை நேரடியாக பணத்தின் அடிப்படையில் ஒப்பிடலாம் எடுத்துக்காட்டாக கூடுதல் ஊழியர்களை பணியமர்த்துவதற்கான செலவு இது சமநிலையாக இருக்கலாம் ப்ராஜெக்ட்டின் நிறைவு தேதி நீட்டிக்கப்படலாம் அல்லது தாமதமாகலாம் என்றால் செலவு என்ன என்பதை ஒப்பிட வேண்டும் ஆனால் சில காரணிகள் இருப்பினும் பணத்தைப் பொறுத்தவரை வெளிப்படுத்துவது மிகவும் கடினம் எடுத்துக்காட்டாக அதிகரிக்கும் அபாயங்களின் செலவு எனவே நாம் சந்திக்காவிட்டால் சில வாடிக்கையாளர்களுக்கு ஆபத்து என்ன அவர்கள் நம் நிறுவனத்திலிருந்து விலகிச் செல்வார்கள் அவர்கள் வேறு நிறுவனத்திற்கு குடிபெயரக்கூடும் எனவே இந்த வகையான அதிகரிப்பு அபாயத்தை எவ்வாறு அளவிடுவது நான் இயங்கும் இந்த நடவடிக்கைகளை நான் தானியங்குபடுத்தாவிட்டால் ஏனென்றால் இப்போதெல்லாம் எல்லோரும் கணினிமயமாக்கல் நடவடிக்கைகளுக்கு செல்கிறார்கள் ஆகவே நாம் நம் செயல்பாடுகளை கைமுறையாகச் செய்கிறோம் என்றால் வாடிக்கையாளர்கள் இடம்பெயரக்கூடிய அபாயங்கள் வாடிக்கையாளர்களுக்கு பிற நிறுவனங்களுக்கு இடம்பெயரக்கூடும் எனவே இங்கே என்ன ஆபத்துகள் தொடர்புடையது பணத்தின் அடிப்படையில் இந்த அபாயங்களின் விலையை வெளிப்படுத்துவது மிகவும் கடினம் மேலும் இது அகநிலைத்தன்மையின் ஒரு கூறுகளை உள்ளடக்கும் நிச்சயமாக இவை இயற்கையில் அகநிலை அவற்றை நாம் அளவிட முடியாது எனவே கூடுதல் காரணிகளை அமர்த்துவதற்கான செலவு போன்ற பணத்தின் அடிப்படையில் சில காரணிகளை நேரடியாக ஒப்பிடலாம் இது ப்ராஜெக்ட்டின் இறுதி தேதியை தாமதப்படுத்தும் செலவுக்கு எதிராக சமப்படுத்தப்படலாம் ஆனால் சில காரணிகள் இருப்பினும் அவை பணத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்துவது கடினம் அதிகரிப்பு அபாயங்களின் விலை மற்றும் அது நிச்சயமாக அகநிலைத் தன்மையின் கூறுகளை உள்ளடக்கும் ஆமாம் ப்ராஜெக்ட்டை திட்டமிட சாப்ட்வேர்கள் பல உள்ளன நல்ல திட்டமிட்ட சாப்ட்வேர் மாற்றத்தின் விளைவுகளை நிரூபிப்பதில் மற்றும் திட்டமிடலை ஒத்திசைக்க வைப்பதில் அவை பெரிதும் உதவும் ஆனால் வெற்றிகரமான ப்ராஜெக்ட் திட்டமிடல் பெரும்பாலும் ப்ராஜெக்ட் மேனேஜரின் திறமை மற்றும் அனுபவத்தைப் பொறுத்தது ப்ராஜெக்ட் மேனேஜரின் அனுபவம் திறன் மிகவும் முக்கியமானது இது ப்ராஜெக்ட் திட்டமிடலை போது அதிகம் பாதிக்கும் ப்ராஜெக்ட் வளர்ச்சியை கையாள்வதில் அவர்கள் பல காரணிகளைக் கொண்டுள்ளனர் எனவே ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்டை நன்றாக திட்டமிடுவது பல மாற்றங்களின் விளைவுகளை நிரூபிக்கவும் திட்டமிடலை ஒத்திசைக்கவும் பெரிதும் உதவும் வெற்றிகரமான ப்ராஜெக்ட் திட்டமிடல் முற்றிலும் சார்ந்துள்ளது ப்ராஜெக்ட் வளர்ச்சியில் ஈடுபட்டுள்ள பல காரணிகளைக் கையாள்வதில் ப்ராஜெக்ட் மேனேஜரின் அனுபவத்தைப் பொறுத்தது இது பெரும்பாலும் செலவு அட்டவணையைப் பற்றியது இந்த வழியில் ரிசோர்ஸ் ஒதுக்கீட்டில் நாம் வெவ்வேறு அட்டவணைகளைப் பார்த்தோம் எனவே தனிநபர்களுக்கு ரிசோர்ஸ்களை ஒதுக்கீடு செய்வது மற்றும் ஒதுக்கீட்டின் போது கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் குறித்து விவாதித்தோம் ஒரு வேலை அட்டவணை அல்லது பணித ப்ராஜெக்ட்டைப் பயன்படுத்தி எவ்வாறு விளம்பரப்படுத்துவது ரிசோர்ஸ் அட்டவணையை எவ்வாறு வெளியிடுவது என்பதையும் நாம் வழங்கியுள்ளோம் நாம் சிறப்பாக ஒரு சிறந்த வழியில் ஒரு பணி அட்டவணையைப் பயன்படுத்தி ரிசோர்ஸ் அட்டவணையை வெளியிடலாம் செலவு அட்டவணைகளை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது என்பதையும் நாம் வழங்கியுள்ளோம் செயல்பாட்டைக் கட்டியெழுப்புதல் செயல்பாட்டுத் திட்டங்கள் செலவு அட்டவணைகள் திட்டமிடல் வரிசை என்ன என்பதையும் விளக்கினோம் மிக்க நன்றி